எனவே இந்த சூரிய ஆற்றல் அறுவடை பகுதியின் முடிவுக்கு வருவோம் அமைப்புகளை வடிவமைக்க உதவும் சில எண்களை தருகிறேன் நாம் இதை வைத்து கற்றுக்கொள்ள முயற்சித்தோம் நாம் முயற்சித்தோம் என்பதை நினைவில் கொள்கிறீர்களாநான் இது ஒரு சிறிய சோலார் பேனல் என்று உங்களுக்கு சொல்ல முயற்சித்தேன் மேலும் உட்புறத்தில் பெறும் லக்ஸ் வகைகளையும் வெளிப்புறத்தில் பெறும் லக்ஸையும் உங்களுக்குக் காட்டினேன் மேலும் எங்கள் இந்த குறிப்பிட்ட கணக்கீட்டைப் பற்றிய புரிதலிலிருந்து சோலார் பேனலின் பரப்பளவு குறித்து நான் உங்களுக்குக் காட்டினேன் உங்களிடம் 1 சென்டிமீட்டர் சதுர பேனல் இருந்தால் நீங்கள் 10 மில்லிவாட் பெற வேண்டும் என்று நாங்கள் கூறினோம் எனவே இது இங்கே சிதறி உள்ளது எனவே நான் திரும்பிச் செல்கிறேன் 1 சதுர சென்டிமீட்டர் உங்களுக்கு 10 மில்லிவாட் கொடுக்க வேண்டும் இது உண்மையில் கையில் உள்ள 6 சென்டிமீட்டர் சதுரம் ஹேண்ட் பேனலில் நான் அதை இங்கே வைத்துள்ளேன் இது உங்களுக்கு 60 மில்லிவாட் சக்தியைக் கொடுக்க வேண்டும் எனவே காகிதத்தில் இது உங்களுக்கு 60 மில்லிவாட் சக்தியைக் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் நான் உற்பத்தியாளரின் விவரக்குறிப்பைப் பார்த்தேன் இது டிஜி கீயில் கிடைக்கிறது நீங்கள் டிஜி கீயிலிருந்து வாங்கலாம் அதில் ஒரு பகுதி எண் உள்ளது நான் உங்களுக்கு 869 1006 ND ஐ கொடுக்க முடியும் இது பானாசோனிக் இது பானாசோனிக் சோலார் பேனலில் இருந்து வந்தது இந்த அடிப்படை அடி சப்ஸ்டிரேட் உண்மையில் U வகுப்பு என்று கூறுகிறது இது 20 7 மைக்ரோவாட் பேனல் மட்டுமே இந்த 1 சென்டிமீட்டர் சதுரத்திற்கு 10 மில்லிவாட் என்பதைப் பற்றி நாம் விவாதித்த விஷயங்களுடன் பொருந்தவில்லை எனவே பெரிய சுருக்கம் என்ன பெரிய சுருக்கம் என்னவென்றால் நீங்கள் உற்பத்தியாளரின் விவரக்குறிப்பை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் பேனலின் VI பண்புகளை செய்ய வேண்டும் இது தான் உண்மை நீங்கள் VI கேரக்டரைசேஷன் செய்ய வேண்டும் VI பயன்பாட்டை வகைப்படுத்தியவுடன் நீங்கள் ஆய்வகத்தில் உருவாக்கிய சொந்த VI அளவீட்டை உங்கள் பயன்பாட்டிற்கு அதற்கேற்ப பயன்படுத்துங்கள் ஸ்பைஸ் உடன் எல் ஸ்பைஸ் சிமுலேஷன் பற்றி நாம் விவாதித்ததால் நீங்கள் இப்போது திரும்பிச் செல்லலாம் நீங்கள் உண்மையில் திரும்பிச் சென்று உண்மையில் எல் சி 3105 ஐக் கொண்ட இந்த போர்டைப் பயன்படுத்தலாம் மற்றும் இந்த உள்ளீட்டை இங்கே இணைத்து நடைமுறை நிலைமைகளின் கீழ் வெளியீட்டில் உருவாக்கப்பட்ட மின்னழுத்தம் என்ன என்பதைக் காணலாம் ஏனெனில் இது உங்களுக்கு 3 3 கொடுப்பதற்கான ப்ரோக்ராம் அவை அனைத்தும் இந்த மின்தேக்கியில் செல்ல வேண்டும் சரி இது இங்கே சூப்பர் மின்தேக்கி நாம் தொடங்கிய பந்து தாங்கு உருளைகளின் நிலை கண்காணிப்பை நினைவில் கொள்ளுங்கள் அடிப்படையில் நீங்கள் காந்தப்புலத்திலிருந்து ஹார்வெஸ்ட் செய்ய முயற்சிக்கிறீர்கள் எனவே அடிப்படையில் இது ஒரே பலகை எனவே நீங்கள் ஹார்வெஸ்ட் செய்ய முடியும் மற்றும் உங்கள் உருவகப்படுத்துதல் மாதிரியில் திரும்பிச் செல்ல எவ்வளவு நேரம் ஆகும் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எல் டி ஸ்பைஸில் எல் சி 3105 சுற்றுக்கு மீண்டும் வடிவமைப்பு மற்றும் மதிப்புகளை மீண்டும் வைப்பது உங்களுக்குத் தெரியும் மற்றும் அதை மீண்டும் உருவகப்படுத்துங்கள் நீங்கள் செயல்படுத்தலில் இருந்து செய்யலாம் உருவகப்படுத்துதலுக்கு திரும்பி வரலாம் அல்லது நீங்கள் உருவகப்படுத்துதலில் இருந்து உண்மையான செயலாக்கத்திற்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் நீங்கள் முன்பு மாதிரி செய்ய விரும்பும் போது முதல் படி நீங்கள் எந்தவொரு கூறுகளையும் வாங்குவதற்கு முன்பே இருக்க வேண்டும் ஏனெனில் இவை கொஞ்சம் விலையுயர்ந்த தளம் நீங்கள் கிடைக்கக்கூடிய எல்லா இலவச மென்பொருள் கருவிகளிலிருந்தும் முயற்சிக்க விரும்பலாம் சரி எனவே இது ஒரு பெரிய பேனல் இது மற்றொரு விற்பனையாளரிடமிருந்து எங்களுக்கு கிடைத்தது இதை இடைமுகப்படுத்துவதே சரியான தீர்வாக இருக்கும் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் மில்லிவாட் பேனல் இல்லை என்று நான் நினைக்கிறேன் 600 மில்லிவாட் பேனல் எனவே இது உண்மையில் 600 மில்லிவாட் பேனலாகும் ஒருவேளை அவை உங்கள் பயன்பாட்டிற்காக இருக்கலாம் ஆனால் இப்போது இந்த பேனலின் அளவு எலக்ட்ரானிக் அளவிற்கு சங்கடமாக இருப்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள் உட்புற பயன்பாடுகளுக்கு அதை பயன்படுத்த முயற்சிக்கும் முன் நீங்கள் என்ன பயன்பாடு இருக்கும் என்பதையும் உண்மையில் கற்பனை செய்ய வேண்டும் சோலார் கலந்துரையாடல் சோலார் பேனல் எல் சி 3105 பற்றியது எனவே இது எல் சி 3105 ஐ கட்டமைக்க வேண்டிய வழி இது OMPPC ஐப் பயன்படுத்துவதற்கான அம்சமாகும் அங்கு நீங்கள் இந்த அதிகபட்ச பவர் பாயிண்ட் கட்டுப்பாட்டு அம்சத்தை அமைக்கிறீர்கள் நீங்கள் இரண்டு பேனல்களை தொடரில் அடுக்கினால் நீங்கள் அதை 0 7 வோல்ட்டுகளாக அமைக்கலாம் மேனல் ஒருபோதும் சரியாமலிருப்பதை உறுதிப்படுத்தலாம் நீங்கள் பேனல் இருந்து ஆற்றல் சக்தியைப் பிரித்தெடுத்து அதை ஒரு மின்தேக்கியில் சேமிக்க முடியும் அல்லது பேட்டரியை சார்ஜ் செய்ய முடியும் சரியா எனவே அந்த சாத்தியங்கள் அனைத்தும் உள்ளன சி 3105 ஐப் பற்றி மேலும் விவரங்களை அறிய அனுமதிக்கிறேன் டி ஸ்பைஸுடன் உருவகப்படுத்துங்கள் நீங்கள் பதிவிறக்கம் செய்து பின்னர் கியர்களை மாற்ற முயற்சிக்கவும் இது அறுவடை சக்தியின் ஒரு வழியாகும் சரி சோலார் மிகவும் பிரபலமானது மற்றும் எல்லாவற்றையும் கொண்டுள்ளது ஆனால் நீங்கள் இதை உண்மையில் பயன்படுத்தக்கூடிய ஒரே வழியா நான் மற்றொன்றை எடுப்பேன் மனித இதயத் துடிப்பை அளவிடுவதற்கு எடுத்துக்காட்டு இது மனித துடிப்பு வேறு எதுவும் இல்லை ஆனால் இதய துடிப்பு சரி நாம் இதய துடிப்பு பற்றி பேசுகிறோம் மற்றும் சக்தியை ஹார்வெஸ்ட் செய்வதற்கான மற்றொரு வழியை உங்களுக்குக் காட்டுகிறோம் எனவே இந்த ஆற்றல் அறுவடை இந்த வார்த்தையைப் பயன்படுத்துவது கடினமானது ஏனெனில் நீங்கள் உண்மையில் இந்த விஷயத்தில் அறுவடை செய்கிறீர்களா என்பது எனக்குத் தெரியவில்லை இது அதிக சக்தி பரிமாற்றம் என்று நான் கூறுவேன் என்று நான் கூறுவேன் சக்தி பரிமாற்றம் அந்த அர்த்தத்தில் ஒரு சாதனத்திலிருந்து மற்றொரு சாதனத்திற்கு மின் பரிமாற்றம் சரியா இது அறுவடை செய்கிறது ஏனெனில் இது பேட்டரியற்றது என்று நீங்கள் கூறலாம் இந்த வழக்கில் அறுவடை என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை என்று நினைக்கிறேன் எனவே இது உண்மையில் பேட்டரியற்றதாக உள்ளது எனவே எனது பதிலைச் செம்மைப்படுத்த விரும்புகிறேன் பேட்டரியற்ற இதய துடிப்பு அளவீடு பேட்டரியற்றதாக உள்ளது நாம் குறிப்பிட்டுள்ள ஒரு விஷயம் IoT இடத்தில் நீங்கள் கேட்வே சாதனங்களை கருத்தில் கொண்டால் நான் ஏற்கனவே உங்களுக்கு ராஸ்பெர்ரி பை பீகிள் போர்டு பீகிள் போன் மற்றும் மற்ற அனைத்தையும் குறிப்பிட்டுள்ளேன் இவை அனைத்தும் உட்பொதிக்கப்பட்ட போர்டுகளின் ஒரு தொகுப்பு மொபைல் போன் மிகவும் சக்திவாய்ந்த கடினப்படுத்தப்பட்ட வணிகரீதியான எளிதில் பயன்படுத்தக்கூடிய கேட்வே சாதனம் என்பதையும் மறந்துவிடாதீர்கள் எனவே மொபைல் ஃபோனை நான் குறிப்பாக ஸ்மார்ட் போனைப் பற்றி பேசினால் ஸ்மார்ட் போனில் பல சென்சார்கள் உள்ளன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சென்சாரிலும் ஒரு புதுமையான பயன்பாடு அல்லது மற்றொன்று உள்ளது அசைவற்ற அளவீட்டு அலகுகள் என அழைக்கப்படும் IMU சென்சார்கள் ஸ்மார்ட் போனில் இருக்கும் இதில் ஆக்ஸலரோமீட்டர் கைரோஸ்கோப் மற்றும் நிச்சயமாக மேக்னடோமீட்டர் இருக்கும் சரியா நீங்கள் ஒரு காற்றழுத்தமானியையும் வைத்திருக்கலாம் நான் முயற்சித்து இந்த காற்றழுத்தமானியைக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு விளக்குகிறேன் எனவே இதை பயன்படுத்தி அழுத்தத்தை அளவிடலாம் சதவீத அளவு தொலைபேசிகளும் என் சி என்று அழைக்கப்படும் நெருங்கிய கள தகவல்தொடர்பு உள்ளது சரி இந்த NFC தொழில்நுட்பத்தைப் பற்றி நாம் இப்போது விரிவாகப் பார்க்க இருக்கிறோம் ஆனால் இது NFC 13 56 மெகாஹெர்ட்ஸில் இயங்குகிறது என்பதைத் தவிர நன்கு அறியப்பட்ட RFID தொழில்நுட்பத்தின் நீட்டிப்பு என்பதால் இந்த சில்லுகள் RFID உடன் ஒப்பிடும்போது 13 56 மெகாஹெர்ட்ஸில் இயங்குகின்றன இது RFID துணை 1 கிகாஹெர்ட்ஸ் RF அதிர்வெண்ணில் உள்ளது பெயரை குறிப்பிடுவது போல இது உண்மையில் புலத்திற்கு அருகில் உள்ளது எனவே பாதுகாப்பான தகவல்தொடர்பு மிகவும் பாதுகாப்பான வழியில் அமைய வேண்டும் இது இரண்டு சாதனங்களுக்கிடையில் தொடர்புகொள்வதற்கான மிகவும் பாதுகாப்பான வழியாகும் அருகாமை என்ற எளிய காரணத்தினாலேயே ஒரு பாதுகாப்பு வருகிறது அருகாமை ஒரு வடிவில் இது உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான தகவல்தொடர்பு அளிக்கிறது இது பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த நேரத்தில் நாங்கள் அந்த விவரத்திற்கு வரமாட்டோம் ஆனால் கடந்து செல்வதில் அது பணம் செலுத்துவதற்கானது ஒரு விஷயம் என்னவென்றால் மக்கள் பாதுகாப்பான பணம் செலுத்துதலைப் பற்றி பேசுகிறார்கள் மின் பணத்தை உங்கள் தொலைபேசியில் ஏற்றலாம் மேலும் ஒரு தொலைபேசியிலிருந்து மற்றொரு தொலைபேசிக்கோ அல்லது மின் பணத்தை ஒரு என்எப்சி சாதனத்திலிருந்து மற்றொரு சாதனத்திற்கு இந்த என்எப்சியைப் பயன்படுத்தி மாற்றலாம் எனவே இது பாதுகாப்பான அணுகலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இது பணம் செலுத்துதலுக்கும் பயன்படுத்தப்படலாம் எல்லா வகையான பயன்பாடுகளையும் ஒருவர் காணலாம் இந்த என்எப்சியில் நாங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்றால் என்எப்சி நன்கு ஆதரிக்கப்படுகிறது என்பதால் உங்களுக்கு ஒரு சிப் கொடுக்க முடியும் அது உங்களுக்கு ஒரு வெளியீட்டு மின்னழுத்தத்தை கொடுக்க முடியும் இதை மீண்டும் வரைகிறேன் நான் இங்கே என்எப்சி சிப்பின் படத்தை வரைவேன் இது உங்களுக்கு ஒரு வெளியீட்டு மின்னழுத்தத்தை 3 வோல்ட் அல்லது 3 3 வோல்ட் ஆக இருக்கக்கூடும் இது காயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் காயில் இன்டர்ஃபேஸ் செய்யப்பட்டுள்ளது எனவே உங்களிடம் ஒரு மொபைல் போன் இருந்தால் அதில் ஒரு காயில் உள்ளது மேலும் NFC சிப் உள்ளது மற்றும் ஒரு பயனர் இருக்கிறார் எனவே நான் இந்த மொபைல் தொலைபேசியை அழைப்பேன் இந்த மொபைல் தொலைபேசியை இந்த என்எப்சி அமைப்புக்கு நெருக்கமாக கொண்டு வந்தால் நீங்கள் அடிப்படையில் என்எப்சி நினைவகத்தை அணுகலாம் இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் மொபைல் ஃபோன் பயன்பாட்டிலிருந்து உள்ளடக்கத்தை எழுதலாம் சில பயன்பாட்டைச் சொல்வோம்உங்களிடம் ஒரு பயன்பாடு உள்ளது நான் பயன்பாடு என்று கூறும்போது நான் ஒரு Android பயன்பாடு என்று பொருள் அல்லது அது IOS பயன்பாடாகவும் இருக்கலாம் அது ஒரு ஐபோனாக இருந்தால் ஆப்பிள் வலைத்தளங்களிலிருந்து பதிவிறக்க முடியும் எனவே அது அவற்றில் ஒன்றாக இருக்கலாம் எனவே நான் அதை ஒரு பயன்பாடு என்று அழைப்பேன் எனவே இந்த பயன்பாட்டை உண்மையில் நீங்கள் இந்த பயன்பாட்டைக் கொண்டு ஒரு நல்ல பயன்பாட்டை உருவாக்க உங்களுக்குத் தெரியும் பின்னர் இந்த தொலைபேசியை இந்த சுருளுடன் நெருக்கமாகக் கொண்டு வந்து இந்த நினைவகத்திற்கு நீங்கள் அணுகலைப் பெறலாம் நீங்கள் எழுதலாம் படிக்கலாம் மேலும் நீங்கள் சுவாரஸ்யமான விஷயங்களையும் செய்யலாம் NFC நினைவகத்தில் படிக்கவும் எழுதவும் விரும்பவில்லை என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் நீங்கள் உண்மையில் மைக்ரோகண்ட்ரோலர் நினைவகத்தில் எழுதவும் படிக்கவும் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் NFC வெளிப்படையாக ஒருவித டிஜிட்டல் பஸ்ஸை ஆதரிக்கும் இது I2C ஆக இருக்கலாம் அல்லது அது SPI ஆக இருக்கலாம் இது பொதுவாக I2C என்று நான் நினைக்கிறேன் அல்லது இது பொதுவாக NF இன் SPI பஸ் என்று நினைக்கிறேன் இது ஒரு எஸ்பிஐ ஆனால் சில சில்லுகள் சில கூறுகள் சில உற்பத்தியாளர்கள் ஆகியவற்றை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் இது ஒரு டிஜிட்டல் பஸ் நீங்கள் ஒரு மைக்ரோகண்ட்ரோலருடன் இடைமுகப்படுத்தலாம் பொதுவாக ஒரு SOC உடன் SOC ஐ நாம் ஆழமாக விவாதித்து வருகிறோம் சிறிது இப்போது பிரபலமான விஷயங்கள் சி நோர்டிக்கிலிருந்து வந்ததாகத் தெரிகிறது பிரபலமான என் சி 51822 எஸ் ஓ சி ஆகும் இது எஸ் சியில் பி இ தொகுதி உள்ளது மற்றும் என் எஃப் 51822 தானே ஒரு கார்டெக்ஸ் எம் 0 ஆகும் சரி இது ஒரு கார்டெக்ஸ் M0 ப்ராசஸர் மற்றும் இது 32 பிட் ப்ராசஸர் என்று கூறுகிறது இது ஒரு ஆர்ம் கார்டெக்ஸ் உண்மையில் ஆர்ம் கார்டெக்ஸ் M0 ப்ராசஸர் எனவே இப்போது தொலைபேசி பேர் செய்யப்பட்டு இருக்கும் வரை நீங்கள் என்ன செய்ய முடியும் இந்த சுருளுடன் நெருக்கமாக பேர் செய்யப்பட்டு இருக்கும் வரை அதை அழைக்கவும் தரவு வாசிப்பு தரவை எழுதுவதன் மூலம் பல விஷயங்களை மற்றும் பலவற்றை நீங்கள் செய்ய முடியும் NFC நினைவகத்தை நீங்கள் SPI மற்றும் I2C மூலமாகவும் அணுகலாம் நீங்கள் மைக்ரோகண்ட்ரோலரை அணுகலாம் மற்றும் அந்த இடத்திலும் எழுதலாம் எனவே ஒரு ஃபிளாஷ் மெமரி இருப்பிடம் ஒரு ஃபிளாஷ் இருப்பிடம் ஃபிளாஷ் மெமரி அல்லது சில ரேம் பகுதி எனில் நீங்கள் உண்மையில் அதைச் செய்யலாம் ஆனால் நான் இங்கே காண்பிப்பதைப் பாருங்கள் இந்த சிப் சுவாரஸ்யமான ஒன்றைச் செய்கிறது சரி இந்த சுருள் மொபைல் போன் சுருள் என் சி சுருள் ஆகியவற்றை நீங்கள் அருகில் கொண்டு வந்தால் எழுதுவதையும் எல்லாவற்றையும் வாசிப்பதன் மூலம் இவை அனைத்தையும் செய்யலாம் அதே சமயம் நான் உங்களிடம் குறிப்பிட்டேன் இது உங்களுக்கு ஒரு வெளியீட்டு மின்னழுத்தத்தைக் கொடுக்கும் என்பதையும் இப்போது இந்த கட்டுப்பாட்டு மின்னழுத்தத்தை நீங்கள் உண்மையில் மைக்ரோகண்ட்ரோலருக்கு சக்தி அளிக்க பயன்படுத்தலாம் மேலும் முக்கியமாக நீங்கள் ஒரு சென்சாரை பயன்படுத்தி அளவீடு செய்ய விரும்பினால் ஒரு சென்சார் டிஜிட்டல் சென்சாரா அல்லது அனலாக் சென்சாரா என்பதைப் பொறுத்து தானே ஏடிசி போர்ட் அல்லது ஜிபிஐஓ போர்ட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது முழு சங்கிலியும் இப்போது சரியாக இயங்க வேண்டும் இந்த சுருளுக்கு அருகில் மொபைல் போன் இருக்கும் வரை நடைமுறையில் அனைத்தும் செயல்பட வேண்டும் இந்த சென்சாருக்கும் சக்தி தேவை எனவே சென்சார் ரெயிலும் தேவை என்று சொல்லலாம் எனவே இதை இப்படி காண்பிப்பேன் இது ஒரு சென்சார் ரெயில் இது மைக்ரோகண்ட்ரோலருக்கான VCC மற்றும் நிச்சயமாக கிரவுன்ட் இங்கே உள்ளது எனவே அதை மீண்டும் வரைகிறேன் இதன் மூலம் நீங்கள் அதை கொஞ்சம் சிறப்பாகக் காண்பீர்கள் இது மைக்ரோகண்ட்ரோலர் இது VCC மற்றும் அதெல்லாம் தேவைப்படும் சென்சார் ஆகும் எனவே இந்த அழகான படத்தைப் பாருங்கள் ஒரு பேட்டரி இல்லாத ஒரு கருவிக்கு அருகில் ஒரு தொலைபேசியைக் கொண்டு வாருங்கள் இதற்கு நீங்கள் சக்தியளிக்கிறீர்கள் நீங்கள் இதை இந்த சுருளுடன் எப்படியாவது மாயமாக என்எப்சி ஜெனரேட்டர்கள் மற்றும் வெளியீட்டு ரெய்ல் மின்னழுத்தத்துடன் இணைக்கிறீர்கள் இந்த ரெயில் மின்னழுத்தத்தை இந்த மைக்ரோகண்ட்ரோலருடன் இணைத்து மற்றும் இந்த மைக்ரோகண்ட்ரோலர் சக்தியுடன் இந்த சென்சார் மதிப்பைப் ரீட் செய்யவும் இப்போது நீங்கள் எல்லா வகையான நல்ல காரியங்களையும் செய்யலாம் இந்த சென்சார் மதிப்பைப் படித்து அதை ஃபிளாஷ் அல்லது ரேமில் எழுதுங்கள் பின்னர் இந்த திசையில் அம்புக்குறியைப் பின்தொடர்ந்து பின்னர் SPI அல்லது I2C வழியாக நீங்கள் அதை மீண்டும் இந்த இடத்திற்கு எழுதி தொலைபேசியில் திரும்பப் பெறுங்கள் நீங்கள் இதை இந்த வழியில் செய்யலாம் இதை இந்த விதத்திலும் செய்யலாம் நான் இந்த பாதையைச் செய்ய விரும்பவில்லை நான் சென்ஸ் செய்ய விரும்புகிறேன் எனவே இதை நான் பாதை A என்று எடுத்துக்கொள்வேன் பின்னர் நான் மற்றொரு வழி பி யை எடுப்பேன் பாதை Bல் எனக்கு தொலைபேசி கிடைக்கும் எனவேஎல்லாவற்றையும் ஆரம்பிக்கலாம் தொலைபேசி இந்த சாதனத்துடன் நெருக்கமாக இருக்கட்டும் இது நாம் உருவாக்கிய சாதனம் இதை NFC க்கு நெருக்கமாகக் கொண்டு செல்லவும் நாங்கள் உங்களுக்கு 3 3 பவர் மைக்ரோ கண்ட்ரோலின் ரெயில் மின்னழுத்தத்தை வழங்குவோம் எனவே சென்சாருக்கு சக்தி அளிக்கவும் சென்சார் மதிப்பு பாதை B ஐ ADC அல்லது GPLP வழியாக ரீட் செய்யவும் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்து ரேம் அல்லது ஃபிளாஷில் அதை வைக்கவும் அல்லது இந்த புளூடூத் வானொலிக்கு மாற்றவும் பின்னர் வயர்லெஸ் வழியாக தொடர்பு கொள்ளவும் எனவே இரண்டு பாதைகள் உள்ளன ஒன்று ஒரு பாதை மீண்டும் NFC இல் உள்ளது பாதை பி மீண்டும் வயர்லெஸில் குறிப்பாக பி எனவே இது உண்மையில் வேலை செய்யுமா நம்மிடம் ஒரு தயாரிப்பு உள்ளதா இது யதார்த்தமா அது ஒரு கேள்வி எனவே இப்போது நான் என்ன செய்வேன் நான் உங்களுக்கு ஒரு செயல்விளக்கத்தைக் காண்பிப்பேன் இதை நிரூபிக்க மிஸ் மாதுரி எனக்கு உதவுவார் அவர் இங்கேயே இருக்கிறார் நாங்கள் அதை ஒன்றாகச் செய்வோம் நான் இது உண்மையில் வேலை செய்யும் என்பதைஉங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே இந்த முழுமையான அமைப்பின் செயல்பாட்டு விளக்கத்திற்குச் செல்வோம்

எனவே இந்த சுகாதார சாதனத்தில் கவனம் செலுத்துவோம் இந்த சுகாதார சாதனம் அவரது நடுவிரலில் கட்டப்பட்டுள்ளது எனவே அது அவரது நடுவிரலுக்கு பொறி சரியா நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் கேமராவுக்கு இப்படி காட்ட வேண்டும் இது நல்லதா எனவேஅவர் கையில் அவர் விரலில் கட்டப்பட்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட உபகரணங்களில் என்ன இருக்கிறது என்பதைப் பார்ப்போம் இது இங்கே அவருடைய கட்டுப்படுத்தி என்பதை காணலாம் அவர் என்ன செய்வார் அவருக்கு இந்த தொலைபேசி என்எப்சி சுருள் கிடைக்கும் அவர் ஆற்றலை பம்ப் செய்வார் அவர் ஆற்றலை மாற்றுவார் இந்த மின்சக்தியை தொலைபேசியிலிருந்து இந்த அமைப்பிற்கு ஒரு சிறிய மின்தேக்கிக்கு மாற்றுவார் பின்னர் உண்மையில் என்ன நடக்கிறது என்று சொல்வோம் எனவே சில வினாடிகள் அதை இணைக்க முயற்சிப்போம் எனவே இப்போது அது அவரது விரலில் கட்டப்பட்டிருக்கும் அவரது கருவி ஆபரேட்டரின் ஒரு பகுதியாக இருக்கும் மின்தேக்கியை சார்ஜ் செய்து மற்றும் மாற்றப்படும் சக்தி மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல் மைக்ரோகண்ட்ரோலருக்கு சக்தி அளிக்கப் பயன்படுகிறது அதன் பிறகு இந்த சென்சார் இயக்கப்படுகிறது துடிப்பு சென்சார் இயக்கப்படுகிறது மற்றும் இந்த துடிப்பு சென்சார் வாசிக்கப்பட்டு அமைப்பை சார்ஜ் செய்த பிறகு மொபைல் சாதனத்தில் மீண்டும் காண்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் இங்கே அவர் விரலில் வைத்திருக்கும் உபகரணங்கள் அவர் அதை சுமார் 20 வினாடிகள் அல்லது அதற்கு மேல் பேர் செய்து வைத்திருக்கிறார் பின்னர் அது இதயத் துடிப்பைப் படித்திருப்பதை நீங்கள் காணலாம் எனவே அடிப்படையில் இது மனிதனின் துடிப்பைப் படிக்கும் ஒரு துடிப்பு உணரிகள் மற்றும் உங்களால் இந்த முழு அமைப்பிலும் அடிப்படையில் பேட்டரி இல்லை என்பதைப் பார்க்க முடியும் சரியா வன்பொருளைக் காண்பிக்கிறேன் இது வன்பொருள் மற்றும் உள்ளே ஒரு சிறிய கட்டுப்படுத்தி இருப்பதையும் நான் குறிப்பிட்டுள்ள என் எஃப் போர்டு நான் குறிப்பிட்ட என் எஃப் வன்பொருள் இருப்பதையும் நீங்கள் காணலாம் எனவே இது பேட்டரியற்ற சாதனங்களை உருவாக்குவதற்கான மற்றொரு வழியாகும் எனவே இந்த குறிப்பிட்ட செயல்விளக்கத்தில் நாம் காட்டியிருப்பது என்னவென்றால் அது B பாதையை எடுத்துள்ளது பாதை B என்பது போர்டிலிருந்து புளூடூத் வழியாக செல்லும் பாதை எனவே இது இந்த வழியை எடுத்துள்ளது எனவே நீங்கள் விரும்பினால் இதை முயற்சி செய்யலாம் நீங்கள் விரும்பினால் இதை உருவாக்க முயற்சிக்கிறேன் நேரம் அனுமதித்தால் நாம் மென்பொருள் குறியீட்டின் மூலம் இயக்க முயற்சிப்போம் இது இந்த அமைப்பை முழுவதுமாக முன்மாதிரி செய்ய உங்களை அனுமதிக்கும் இந்த அமைப்புக்கு எந்த சவால்களும் இல்லை என்பது அல்ல நான் ஸ்லைடுகளை ப்ளாஷ் செய்வேன் இது கதையை நிறைவு செய்யும் மேலும் முழுமையில் உருவாக்குவதற்கான கண்ணோட்டத்தைப் புரிந்துகொள்ள இது உதவும் எனவே நான் தயாரித்த ஸ்லைடுகளின் தொகுப்பிற்கு மாறுகிறேன் உங்களுக்குக் காட்டிய உண்மையான துடிப்பு மீட்டர் பேட்டரியற்ற துடிப்பு மீட்டர் இங்கே இப்போது அமைப்பு அடிப்படையில் ஆள்காட்டி விரல் அல்லது நடு விரலில் கட்டப்பட்டிருப்பதைக் காணலாம் மேலும் நீங்கள் ஒரு அளவீடு செய்யலாம் எனவே கண்ணோட்டம் என்ன இது அடிப்படையில் ஐஆர் பிரதிபலிப்பு முறையைப் பயன்படுத்தி இதயத் துடிப்பை அளவிடுகிறது இது ஒரு திறந்த மூல வன்பொருள் மற்றும் இது பல்ஸ் கண்டறிதலுக்கு ஃபோட்டோடியோட் மற்றும் சுற்றுப்புற ஒளி சென்சாரை பயன்படுத்துகிறது சமிக்ஞை மற்றும் தரவுக்கு இந்த NRF 51822 SoC ஐப் பயன்படுத்துகிறோம் என்பதை நான் ஏற்கனவே உங்களிடம் குறிப்பிட்டுள்ளேன் செயலாக்கத்திற்காக மேலும் அமைப்பு NFC செயல்படுத்தப்பட்ட தொலைபேசி மூலம் இயக்கப்படுகிறது மற்றும் தகவல் தொடர்பு பாதை B இன் வழி குறைந்த ஆற்றல் புளூடூத் அமைப்பின் வழி நடைபெறுகிறது

நீங்கள் இப்படித்தான் இணைப்பீர்கள் இதை நீங்கள் உண்மையில் அளவீட்டிற்குப் பயன்படுத்துவீர்கள் வன்பொருள் விவரக்குறிப்பு இது மீண்டும் சென்சார் உற்பத்தியாளர் கூறியுள்ளதில் இருந்து வந்துள்ளது சென்சார் 3 3 மற்றும் 5 வோல்ட்க்கு இடையே செயல்படுகிறது மின்னோட்ட நுகர்வு தோராயமாக 4 மில்லியம்பியர் ஆகும் இதன் அதிகபட்ச விட்டம் குறிப்பிடப்பட்டுள்ளது அமைப்பு விவரக்குறிப்புநாம் உருவாக்கிய ஒட்டுமொத்த அமைப்பு 3 3 வோல்ட்டுகளில் இயங்குகிறது மற்றும் மின்னோட்ட நுகர்வு குறைவாக உள்ளது பவர் பயன்முறையில் 1 5 மில்லியம்பியர் ஏடிசி மாதிரிக்கு 6 5 மில்லியம்பியர் மற்றும் பிஎல்இ டிரான்ஸ்மிஷன் பயன்முறையில் 0 டிபிஎம் டிரான்ஸ்மிஷன் சக்தியில் 13 5 மில்லியம்பியர் தேவைப்படுகிறது அந்த விவரக்குறிப்பைப் பார்த்து உங்களுக்குத் தேவைப்படும் சக்தியைப் பாருங்கள் சரியா மற்றும் இந்த வகையான சக்தியை அலகுப்படுத்துங்கள் ஆனால் அது செய்யக்கூடியது நீங்கள் நம்மிடம் உள்ள சாதனங்களுடன் இதைச் செய்யலாம் ஏனெனில் நீங்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு சக்தியை மாற்றலாம் மற்றும் இந்த வகையான சக்தி விழுங்கலை நிகழ்த்தலாம் ஏனெனில் குறைந்த சக்தி இடத்தில் உண்மையில் இது மிகவும் சக்தி நுகரும் மின்னணுவியல் சரி எடுத்துக்காட்டாக 0 dBm இல் 13 5 மில்லியம்பியர்ஸ் ஒரு பெரிய எண் மற்றும் ADC மாதிரி மற்றும் பல

எனவே நீங்கள் அதை உருவாக்கலாம் நாங்கள் உண்மையில் ஒருஅளவீடு செய்யும் போது அமைப்பு மிகவும் நிலையானது மைக்ரோகண்ட்ரோலரில் வளர்ந்த மின்னழுத்தம் இங்கே இடதுபுறத்தில் நீங்கள் காணும் முதல் படத்தில் உண்மையில் நிறைய மின்னழுத்தம் உண்மையில் நிலையற்றது மற்றும் ஒரு நல்லதை திரும்பப் பெறுவதற்கு நாங்கள் நிறைய நல்ல மாற்றங்களைச் செய்ய வேண்டியிருந்தது என்பதை நீங்கள் காணலாம் இங்கே நல்ல அலை வடிவம் துடிப்பு சென்சாரை திறம்பட பயன்படுத்தவும் சக்தியளிக்கவும் அனுமதிக்கும் எனவே அந்த திருத்தம் தேவைப்பட்டது எனவேமின்னழுத்தத்தில் உறுதியற்ற தன்மை இருந்தது அது நம்ப முடியாத சென்சார் மதிப்புகளை ஏற்படுத்தும் சி மூலம் தற்போதைய வழங்கல் 4 மில்லியம்பியர் வரை மட்டுப்படுத்தப்பட்டது மற்றும் அமைப்புக்கு 3 5 மில்லியம்பியர் தேவைப்படுகிறது நான் இங்கு எழுதியுள்ளதைப் பாருங்கள் சக்தி மேலாண்மை வழிமுறை எனவேசில சூப்பர் மின்தேக்கியின் இந்த அரை பயன்பாட்டை நீங்கள் உண்மையில் இழுக்க விரும்பினால் மின்னோட்ட தேவைகளை சமாளிக்க நாம் ஒரு சூப்பர் மின்தேக்கியைப் பயன்படுத்தினோம் இது உண்மையில் ஒரு சவாலான திட்டமாகும் நீங்கள் பேட்டரியற்ற சாதனங்களை உருவாக்க விரும்பும் போது குறிப்பாக நீங்கள் சில முக்கியமான உடல் அளவுருக்களை அளவீடு செய்ய விரும்பினால் நீங்கள் சிந்திக்கக் கூடிய மினிதிட்டம் நான் இது ஒரு கல்விக் கண்ணோட்டத்தில் இது ஒரு நல்ல விஷயம் என்றுகூறுவேன் ஆனால் இந்த துடிப்பு சென்சாரை எந்தவொரு தொழில்முறை நோக்கங்களுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை உண்மையில் இவை எஃப் ஏ அங்கீகரிக்கப்பட்ட சென்சார்கள் அல்ல எனவே நீங்கள் அதை உங்கள் சொந்த தேவைக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இது ஒரு நல்ல சாதனம் இது உங்களுக்கு முதல் படி தருகிறது சரி இது உங்களுக்கு மிகவும் துல்லியமான துடிப்பு கொடுக்கப்போவதில்லை சரி இது உங்களுக்கு இதயத் துடிப்பை துல்லியமாக வழங்கப் போவதில்லை ஆனால் அளவீட்டு வரம்பை நீங்கள் அறிவீர்கள் அல்லது எந்த வரம்பில் அத்தகைய அளவீடு நடந்தது என்று நீங்கள் அறியலாம் எனவேநான் இது முற்றிலும் கல்விசார் கண்ணோட்டத்திலிருந்தும் ஒரு பொழுதுபோக்கு கண்ணோட்டத்திலிருந்தும் என்று கூறுவேன் உண்மையில் இந்த சென்சார் இது ஒரு திறந்த மூலமாகவும் தேவையான அனைத்து வன்பொருள்களும் கிடைக்கிறது இந்த சென்சாருக்கு தேவையான மென்பொருள் இயக்கிகள் arduino க்கு கிடைக்கின்றன எனவே நீங்கள் pulsesensor com க்குச் சென்றால் இதை சுமார் 25 டாலர்களுக்கு வாங்கலாம் Arduino உடன் இருந்தால் மட்டும் அதை வாங்கவும் நீங்கள் அதை இடைமுகப்படுத்தலாம் மற்றும் நீங்கள் உண்மையில் இதய துடிப்பை பெற ஆரம்பிப்பீர்கள் இதை விரலில் பொருத்தலாம் அல்லது சில சமயங்களில் மக்கள் இங்குள்ள காது நுனியிலும் பொருத்துகிறார்கள் நீங்கள் உண்மையில் துடிப்பு விரலில் அல்லது காது நுனியில் அதை பொருத்தலாம் மற்றும் அவை நல்ல இதய துடிப்பை மிகவும் திறம்பட அளவிடுவதற்கான இடங்கள் எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது ஒரு நல்ல பயிற்சி நிறைய மென்பொருள் ஹேக்குகள் மற்றும் சக்தி மேலாண்மை வழிமுறை இவை அனைத்தும் முழு அமைப்பும் வெற்றிகரமாக செயல்படுவதை உறுதி செய்ய தேவையானவை மற்றும் அந்த மதிப்பை நீங்கள் படிக்க முடிகிறது எனவே இது உண்மையில் விஷயங்களைச் செய்வதற்கான ஒரு சுவாரஸ்யமான வழியாகும் எனவே இப்போது நான் உங்களுக்கு சோலாரை காட்டினேன் மின் பரிமாற்றத்தைக் காட்டினேன் இதை NFC ஐப் பயன்படுத்தி பேட்டரியற்ற மின் பரிமாற்றம் என்று அழைக்க விரும்புகிறேன் எனவே நான் திரும்பிச் செல்கறேன் அறுவடை செய்வதற்கான மற்றொரு முறைக்குச் செல்கிறேன் நீங்கள் எதையாவது முயற்சி செய்து மனிதர்களைச் சுற்றி ஏதாவது செய்ய முடியுமா மனித ஆற்றலிலிருந்து எதையாவது அறுவடை செய்ய முடியுமா நான் உங்களுக்கு காட்ட விரும்புவது உடல் வெப்பத்திலிருந்து அறுவடை செய்வதாகும் இது நீங்கள் யோசிக்க கூடிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் எனவே இப்போது மற்றொரு செயல்விளக்கத்தைக் கவனியுங்கள் இதன் மூலம் நீங்கள் உண்மையில் நம்மைச் சுற்றியுள்ள வெப்பநிலை வேறுபாடுகளை எடுப்பதன் மூலம் பயனுள்ள எதையும் பெற முடியுமா என்பதைப் பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஏசி அறையில் இருந்தால்ஒருவரின் வசதி நிலை பொறுத்து ஏசி குறிப்பாக 19 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரை பராமரிக்கப்படுகிறது மற்றும் உடல் வெப்பநிலை பொதுவாக 36 ஆக இருக்கும் எனவே நீங்கள் 12 முதல் 14 வரை ∆t வெப்பநிலை வேறுபாடு இருக்க முடியும் மற்றும் சாதனங்களைப் பயன்படுத்தி அறுவடைக்கு வெப்பநிலை வேறுபாட்டைப் பயன்படுத்த முடியுமா அதாவது இயற்பியல் கொள்கை பெல்டியர் மற்றும் சீபெக் விளைவு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது குறிப்பாக சீபெக் விளைவைக் காண்க ஏனெனில் நீங்கள் வெப்பநிலை வேறுபாட்டைப் பயன்படுத்தினால் மின்னழுத்த வெளியீட்டைப் பெறுவீர்கள் சரியா எனவே நம்மால் அதைச் செய்ய முடியுமா அவை எப்படி இருக்கும் என்ன மாதிரியானவை உள்ளனநாம் உண்மையில் உடல் வெப்பத்திலிருந்து எதையும் எடுக்க முடியுமா இதை ஏன் செய்ய விரும்புகிறீர்கள்பல பயன்பாடுகள் உள்ளன குறிப்பாக நீங்கள் ஏதேனும் ஒன்றைப் பார்த்தால் அணியக்கூடிய பயன்பாடுகள் உடற்தகுதி அல்லது சாதாரண கண்காணிப்புக்கு நீங்கள் அணியக்கூடியதை நீங்கள் இயக்க விரும்புகிறீர்கள் இந்த அமைப்புகள் பொதுவாக ஒரு பேட்டரியுடன் தொடர்புடையவை ஏனெனில் நீங்கள் தொடர்ச்சியான கண்காணிப்பை விரும்புகிறீர்கள் ஆனால் ஆற்றல் அறுவடை சாதனங்கள் கனவாக இருக்கும் அவை மின்சாரம் வழங்குவதற்கான திறனைக் கொண்டுள்ளது மேலும் ரிச்சார்ஜபிள் பேட்டரியை சார்ஜ் செய்யும் திறனைக் கொண்டுள்ளது அதாவது நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை அதை ஒரு சார்ஜிங் பாட் அல்லது எதிலும் பொருத்த வேண்டியதில்லை நீங்கள் அதை செய்ய தேவையில்லை இது உங்கள் உடலில் இருக்கக்கூடும் மற்றும் எல்லா நேரத்திலும் நீங்கள் அமைப்பை சார்ஜ் செய்யலாம் இது உங்களுக்கு 20 × 7 வகையான எப்போதும் இயங்கும் சக்தி சாதனத்தை வழங்குகிறது இது பல நீண்ட ஆண்டுகளாக அதைப் பயன்படுத்த உங்களுக்கு உதவும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் எந்த வடிவமைப்பும் நீங்கள் பேட்டரி அடிப்படையிலான வடிவமைப்புகளைப் பார்க்கிறீர்கள் என்றால் எந்தவொரு வடிவமைப்பும் 10 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பேட்டரி 10 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் இல்லையெனில் அது அர்த்தமல்ல எனவே நீங்கள் சார்ஜ் செய்து எப்போதும் ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்க முடியும் அதாவது சாதனம் எந்த பேட்டரியையும் மாற்றாமல் 10 ஆண்டுகள் செயல்படும் இதற்காக தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர் என்று அழைக்கப்படும் மற்றொரு வகையான சாதனத்தின் செயல்விளக்கத்தைக் காண்பிக்கிறேன் எனவே இது TEG என்பதை நீங்கள் காணலாம் நான் இங்கே வைத்திருப்பது ஒரு தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர் மற்றும் வெளிப்படையாக அது மிகவும் தடிமனாக இல்லை இதற்கு சூடான பக்கமும் பின்னர் ஒரு குளிர் பக்கமும் இருக்கிறது நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே நான் என்ன செய்தேன் அதை இங்கே ஒரு பிசிபியுடன் இணைத்துள்ளேன் எனவே இந்த பிசிபி இங்கேயே உள்ளது இது பிசிபி என்பதை நீங்கள் காணலாம் மேலும் இந்த அமைப்பு முழுவதும் எந்த வகையான மின்னழுத்தம் உருவாகிறது என்பதை நான் உங்களுக்குக் காட்ட முடியும் எனவே எனது அறிவுறுத்தலைப் பின்பற்றுங்கள் நான் இங்கே சூடான பக்கத்தை என் உடலுடன் இணைப்பேன் நான் ஒரு அளவீடு செய்வேன் எனவே மீட்டரை மீண்டும் வைக்கிறேன் நான் இங்கே TEG ஐ இணைக்கும்போது உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இதை ஒரு ஆதரவாகப் பயன்படுத்தி Vout இல் உண்மையில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் நான் 1 6 வோல்டை அளவிடுகிறேன் என்பதை நீங்கள் காணலாம் இது எனக்கு 1 6 தருகிறது எனவே நான் பெறும் வெளியீடு 1 3 ஆகும் எனவே நான் கொஞ்சம் குறிக்க ஆரம்பித்து உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் எனக்கு 1 8 கிடைக்கிறது நான் என்ன செய்வேன் என்று பார்த்தால் நான் தொடர்ந்து தேய்த்துக் கொள்வேன் இதனால் நான் இந்த பக்கத்தை சூடாக்கி மற்றொரு அளவீட்டைப் பார்ப்போம் இது வரம்பிற்கு மேல் போய்விட்டதை நீங்கள் காணலாம் 4 வோல்ட் உருவாக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள் இது உண்மையில் வெப்பநிலை வேறுபாடு இருந்தால் நீங்கள் இந்த சாதனத்திலிருந்து அறுவடை செய்யலாம் என்பதற்கான தெளிவான குறிகாட்டியாகும் இப்போது இது 3 4 ஆக குறைந்துள்ளது மேலும் என்னால் வெளியீட்டை காட்ட முடியும் ஆம் அங்கே இருக்கிறீர்கள் இப்போது அது கீழே வருகிறது எனவேஉடல் வெப்பத்திலிருந்து அறுவடை செய்வதற்கான மற்றொரு வழி இது இந்த சென்சார் என்றால் என்ன அதன் விவரங்கள் என்ன இதை எப்படி செய்வது பின்னர் உருவகப்படுத்துதல் ஆய்வின் நிலையான முன்னுதாரணம் உருவகப்படுத்துதல் ஆய்வின் முதல் பயன்பாட்டிற்கு நீங்கள் திரும்பி போக வேண்டும் இந்த அமைப்பால் அணியக்கூடிய சென்சாருக்கு சக்தியளிக்க முடியுமா என்பதை பார்க்க வேண்டும் நாம் அடுத்ததாக படிக்க விரும்பும் முக்கியமான விஷயம் அதுதான் நம் விருப்பத்திற்குரிய சென்சார் மீது கவனம் செலுத்துவோம் நீங்கள் இங்கே பார்க்கும் சென்சார் நீங்கள் இங்கு பார்ப்பது ஒரு தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர் ஆகும் இது மிகவும் தடிமனாக இல்லை என்பதை நீங்கள் காணலாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அவ்வாறு இருந்தால் ஒரு தீவிரமான பிரச்சினை உள்ளது அதற்கு இரண்டு பக்கங்களும் உள்ளன ஒரு சூடான பக்கமும் பின்னர் ஒரு குளிர் பக்கமும் இருக்கிறது இது சூடான பக்கமாகவும் இங்கு சூடானது என எழுதப்பட்டுள்ளது இது குளிர் பக்கமாகும் எனவே நீங்கள் வெப்பநிலை வேறுபாட்டை பராமரித்தால் இந்த தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டரிலிருந்து அறுவடை செய்ய முடியும் நான் அதில் நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பகுதியை இங்கு இணைத்துள்ளேன் பின்னர் மல்டிமீட்டர் குறுக்கே வெளியீட்டு மின்னழுத்தத்தை உங்களுக்குக் காட்டியுள்ளேன் தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர்களை உடனடியாகப் புரிந்துகொள்வோம் இப்போது நான் உங்களிடம் குறிப்பிட்ட மற்ற ஆற்றல் அறுவடை மீது மீண்டும் கவனம் செலுத்துவோம் தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர் அதையும் நாம் பார்த்தோம் இது ஆற்றல் அறுவடையின் மற்றொரு வடிவம் நாம் பின்னர் விவரங்களுக்கு வருவோம் ஆனால் நான் பி பி யில் நான் உங்களுக்குக் காட்டிய எலக்ட்ரானிக்ஸ் உடன் இடைமுகப்படுத்த இந்த ஆற்றலைப் பயன்படுத்துவது எப்படி என்பதை நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்ள விரும்பலாம் முக்கியமாக நான் என்ன செய்தேன் என்றால் TEG ஐ எடுத்துக் கொண்டேன் இது ஒருவித சதுரமானது மற்றும் இணைக்கப்பட்டுள்ளது மன்னிக்கவும் நான் அதை நேரியல் தொழில்நுட்பங்களிலிருந்து வந்த ஐசியுடன் இணைக்கிறேன் இது எல் சி 3109 என அழைக்கப்படுகிறது சி 3109 உடன் இணைப்பதற்கு முன்பு நான் ஒரு மிக முக்கியமான தொகுதி வழியாக சென்றேன் இங்கு Vout கிடைத்தது இது அடிப்படையில் உங்களுக்கு TEG ஆகும் எனவே இது TEG மற்றும் இந்த TEG எனது உடலுடன் இணைக்கப்பட்டது இது என் உடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது நான் அதை உங்களுக்குக் காட்டவில்லை ஆனால் உடலில் இருந்து நான் பெறும் உள்ளீடு தோராயமாக 30 மில்லிவோல்ட்கள் என்பதை மிக விரைவில் காண்பிப்பேன் வேறு எந்த அளவீட்டுக்கும் செல்வதற்கு முன் இதைக் காண்பிப்பதே நல்லது என்று நினைக்கிறேன் எனவே இதைத் திருப்புவேன் நான் உள்ளீட்டுடன் இணைப்பேன் எனவே இந்த சூடான பக்கத்தை என் உடலுக்குத் திருப்பி விடுகிறேன் இதன் குறுக்கே ஒரு அளவீடு செய்கிறேன் இதனால் உள்ளீடு என்ன என்பதை நாங்கள் அறிவோம் எனவே அது 20 எனவே அதை நகர்த்துவேன் எனவே அது இப்போதும் 20 ஐ அளந்தது எனவே அது அளவிடப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே தோராயமாக அது 26 ஆக உயர்ந்தது ஆகவே இந்த அளவீட்டை ஒரு தனி நபராகச் செய்வது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது ஆனால் நான் இன்னும் முயற்சிப்பேன் எனவே இது உடலில் இருந்து சுமார் 30 மில்லிவோல்ட்கள் உள்ளீடாக கொடுக்கிறது இது உடலில் இருந்து வரும் சுமார் 30 மில்லி வோல்ட் ஆகும் நாம் வழக்கமாக செய்வது என்னவென்றால் நாம் அதை ஒரு மின்மாற்றி வழியாக அனுப்புகிறோம் இந்த உள்ளீட்டை ஒரு மின்மாற்றிக்கு உட்செலுத்துகிறோம் இது பொதுவாக 1 100 ஆக இருக்கும் மற்றும் மின்னழுத்தத்தை பெரிதாக்கி இந்த எல் சிக்கு உட்செலுத்துகிறோம் மற்றும் பின்னர் LTC ஐத் தூண்டுகறோம் இது அடிப்படையில் DC DC மாற்றி மற்றும் இது உங்களுக்கு ஒரு வெளியீட்டை வழங்குகிறது எனவே பொதுவாக உடல் வெப்பத்துடன் இந்த வகையான சுற்றுகளிலிருந்து 3 3 பெறலாம் மற்றும் உண்மையில் என்னவென்றால்நாங்கள் உண்மையில் 3 வோல்ட் 3 3 வெளியீட்டைப் பெறுகிறோம் என்பதை செயல்விளக்கமாக நான் உங்களுக்குக் காட்டினேன் உண்மையில் அது இன்னும் உயர்ந்தது சரி இது 5 வோல்ட் வரை கூட செல்லக்கூடிய அமைப்பைக் கொண்டு செல்ல முடியும் ஆனால் நீங்கள் அதைக் கட்டுப்படுத்த விரும்பினால் இந்த சுற்று மூலம் வெளியீட்டு மின்னழுத்தத்தை 3 3 ஆக கட்டுப்படுத்த முடியும் இந்த குறிப்பிட்ட அம்சம் சுவாரஸ்யமானது ஏனென்றால் நீங்கள் சார்ஜ் செய்ய முடியும் ரிச்சார்ஜபிள் பேட்டரியில் ஆற்றலைச் சேமிக்கலாம் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் நீங்கள் அதை ரீசார்ஜபில் பேட்டரியில் சேமிக்க முடியும் நிச்சயமாக இதை நீங்கள் நேரடியாக செய்ய முடியாது உங்களிடம் சார்ஜிங் சுற்று இருக்க வேண்டும் அதை எளிதாக சார்ஜிங் சுற்று என்று அழைப்பேன் ஏனெனில் அதிக மின்னழுத்த பாதுகாப்பு குறைந்த மின்னழுத்த பாதுகாப்பு ஆகியவற்றை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு உள்ளே வர வேண்டியிருக்கும் ஏனென்றால் நீங்கள் ரிச்சார்ஜபிள் பேட்டரியைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் லித்தியம் பேட்டரியைப் பார்க்கிறீர்கள் எனவே லித்தியம் பேட்டரிகள் மிகவும் உணர்திறன் கொண்டவை வெடிக்கும் வாய்ப்பு இருப்பதால் அது ஓவர் சார்ஜ் ஆகாதபடி இருக்க வேண்டும் எனவேநீங்கள் மிகவும் ஒரு நல்ல சார்ஜிங் சுற்று இருப்பதைப் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த உடல் வெப்பத்தை சார்ஜ் செய்ய நீங்கள் உண்மையில் பயன்படுத்தலாம் பின்னர் பேட்டரி அணியக்கூடிய சாதனத்தை இயக்கும் இவை அனைத்தும் உண்மையில் சாத்தியமாகும் எனவே இந்த மின்மாற்றி உண்மையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் அதை பற்றிய விவரங்களையும் நாம் பார்ப்போம் ஆனால் அதற்கு முன் விரைவாக சொல்கிறேன் இங்குள்ள யோசனை என்னவென்றால் நீங்கள் இந்த ரிச்சார்ஜபிள் பேட்டரிக்கு ஆற்றலை செலுத்துவதை அறிந்திருக்கலாம் அல்லது நீங்கள் உண்மையில் இன்னொன்றை உருவாக்கலாம் எனது முடிவு இந்த ஆற்றலை நான் எப்போதும் ஒரு மைக்ரோகண்ட்ரோலருக்கு மட்டுமே பயன்படுத்துவேன் வேறு எந்தப் பகுதியையும் பயன்படுத்த மாட்டேன் ஆனால் ஒரு மைக்ரோகண்ட்ரோலரை மட்டுமே இயக்குவதற்கு மிகக் குறைந்த அளவு சக்தி தேவைப்படுகிறது

இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் எனவே நாம் இங்கு பேசும் TEG என்பது அடிப்படையில் மிகக் குறைந்த எதிர்ப்பைக் கொண்ட ஒன்று பொதுவாக 25 வரிசையில் மன்னிக்கவும் சுமார் 2 5 2 5 ஓம்ஸ் எதிர்ப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் நீங்கள்இது பொதுவாக 3 ஓம்களைக் கொண்டிருக்கும் TEG ஐத் தேட வேண்டும் எனவே 3 ஓம்ஸ் மூல எதிர்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் அந்த வரம்பில் பெறும் ஒன்றை நீங்கள் வாங்க வேண்டும் எனவே எல் சி 3109 எதிர்ப்பு உள்ளீட்டு எதிர்ப்பு TEG மூல எதிர்ப்போடு நன்றாக பொருந்துகிறது நீங்கள் அதிக மூல எதிர்ப்பைக் கொண்ட TEG களை வாங்கினால் எல் சி 3109 ஒரு நல்ல ஐ உங்களுக்காக MPPC பகுதியைக் கொண்டிருக்கக் கூடிய நிலையான எல் சி 3105 அல்லது வேறு ஏதேனும் ஐ யை நீங்கள் முயற்சி செய்ய விரும்பலாம் அல்லது நீங்கள் TI BQ 25504 ஐ முயற்சி செய்யலாம் அதில் நீங்கள் ஐசி எதிர்ப்பு உள்ளீட்டு எதிர்ப்பை சரிப்படுத்தலாம் எனவே மற்றொரு முக்கியமான விஷயம் நீங்கள் உற்பத்தியாளர் a வி டமிருந்து TEG ஐ வாங்கினால் உற்பத்தியாளர் மற்றொரு உற்பத்தியாளரிடமிருந்து பவர் கண்டிஷனிங் என்பதையும் கவனத்தில் கொள்க உற்பத்தியாளர் b நீங்கள் மூல எதிர்ப்புகள் மற்றும் ஐசி எதிர்ப்பு ஐசியின் உள்ளீட்டு எதிர்ப்பு வெளியீட்டு மின்னழுத்தத்தை பிரித்தெடுக்கக்கூடிய வகையில் இவை இரண்டும் பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் எப்போதும் 30 ஐ மட்டுமே பெறுவது அவசியமில்லை எனவே நீங்கள் பொதுவாக 30 மில்லிவோல்ட்களைப் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு நல்ல வெப்பநிலை வேறுபாட்டைப் பராமரித்தால் நீங்கள் உண்மையில் போதுமான சக்தி வெளியீட்டைப் பெறுவீர்கள் எனவே அடிப்படையில் TEG நம்மிடம் இருக்கும்